392p273t என்பது சமன்பாடு 43 என பார்த்தோம் காட்சி முக்கியமான மின்னழுத்தம் சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தம் பற்றி பார்த்தோம் இப்போது கொரோனா ஆற்றல் இழப்பை பற்றி பார்ப்போம் எனவே அடிப்படையில் கொரோனா வெளியேற்றங்களால் டிரான்ஸ்மிஷன் லைனில் சிதறடிக்கப்படும் மின்சாரம் கொரோனா இழப்பு என்று அழைக்கப்படுகிறது துல்லியமான கொரோனா இழப்பை மதிப்பிடுவது மிகவும் கடினம் ஏனெனில் இது இயற்கையில் மிகவும் மாறுபடும் என்பதால் கிட்டத்தட்ட சாத்தியமற்றது இது பல காரணிகளைப் பொறுத்தது எனவே இவை அனைத்தும் விளக்கப்பட்டுள்ளன அடிப்படையில் நீங்கள் நியாயமான வானிலையின் கீழ் பார்த்தால் கொரானா மிகவும் சிறியதாக இருக்கும் ஆனால் மோசமான வானிலையில் கொரானா மிக அதிகமாக இருக்கும் இது உங்கள் நியாயமான வானிலை நிலைமையை இழப்பதை விட 10 மடங்கு அதிகமாகும் அதனால்தான் கொரோனா இழப்புக்கான சரியான எந்த சூத்திரத்தை கொடுக்க முடியாது ஆனால் சில அனுபவ சூத்திரம் கிடைக்கிறது அதாவது பல சோதனைகள் மூலம் சில தோராயமான சூத்திரத்தைக் கண்டுபிடித்துள்ளனர் உதாரணமாக F பீக் கொரோனா இழப்பை நியாயமான வானிலையின் கீழ் கொடுத்தார்

எனவே இதன் பொருள் இந்த கொரோனா இழப்பு நியாயமான வானிலை நிலையில் உள்ளது அதாவது கொரோனா இழப்பு என்று பார்த்தால் காற்று அடர்த்தி காரணி f க்கு நேர்மாறான விகிதாசாரமாகும் அதிர்வெண் f க்கு நேரடியாக விகிதாசாரமாகும் இதற்கு நேரடியாக விகிதாசாரமானது 2 மற்றும் √rd க்கு நேரடியாக விகிதாசாரமும் எனவே இந்த சூத்திரத்திற்கான இந்த எடுத்துக்காட்டில் P என்பது கொரோனா இழப்பு PC என்பது கொரோனா PC என்பது கொரோனா இழப்பு f என்பது விநியோக அதிர்வெண் δ என்பது காற்று அடர்த்தி காரணி மற்றும் Vn என்பது rms rms கட்ட மின்னழுத்தக் கோடு நடுநிலை மின்னழுத்தத்திற்கு kV மற்றும் V0 என்பது kV யில் ஒரு கட்டத்திற்கு இடையூறு முக்கியமான மின்னழுத்தத்தின் rms மதிப்பு இது V0 r என்பது உங்கள் கடத்தியின் ஆரம் மற்றும் D என்பது கடத்திகளுக்கிடையேயான இடைவெளி அல்லது அதற்கு சமமான இடைவெளி அது ஒரு ஒற்றை கட்டமாக இருந்தால் அது D ஆக இருக்கும் அது 3 கட்டமாக இருந்தால் நீங்கள் Deq ஐ கண்டுபிடிக்க வேண்டும் அது 13 எனவே இது உண்மையில் நியாயமான வானிலையில் அந்த கொரோனா இழப்பிற்கான சூத்திரம் எனவே ஒற்றை கட்ட வரிக்கு Vn 12 × வரி மின்னழுத்தம் மற்றும் 3 கட்ட வரிக்கு நாம் இதற்கு முன்னர் Vn 1√3 × வரி மின்னழுத்தத்தையும் கொடுத்துள்ளோம் இப்போது கொரோனா இழப்புக்கான பீக்கின் சூத்திரம் செல்லுபடியாகும் கொரானா இழப்புகள் அதிகமாகவும் மற்றும் Vn V0 1 8 இந்த விகிதம் 1 8 ஐ விட அதிகமாகவும் இருந்தால் பீக்கின் சூத்திர இழப்பு செல்லுபடியாகும் ஆனால் VnV0 1 8 விகிதத்திற்கு பீட்டர்சனின் சூத்திரம் எனப்படும் பின்வரும் சூத்திரம் சிறந்த முடிவை அளிக்கிறது எனவே VnV0 1 8 என்ற பீட்டர்சனின் சூத்திரம் கொரோனா இழப்புக்கான மற்றொரு சூத்திரம் ஆகும் எனவே இதில் கரோனா இழப்பு Pc2 1fVnlog10Dr×10−5×F kWகட்டம்கிமீ F என்றால் என்ன எனவே Pc என்பது கொரோனா இழப்பு f என்பது உங்கள் விநியோக அதிர்வெண் Vn உங்கள் rms மின்னழுத்தக் கோடு நடுநிலைக்கு kV r என்பது கடத்தியின் ஆரம் மற்றும் D இடைவெளி அல்லது கடத்திகளுக்கிடையேயான சம இடைவெளி எனவே காரணி F கரோனா இழப்பு செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது அதாவது வெவ்வேறு விகிதத்தில் உள்ள VnV0 வைத்து F என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா இது VnV0 விகிதத்தை பொறுத்து மாறுபடும் மற்றும் அட்டவணை வடிவத்தில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் எனவே F என்பது உண்மையில் ஒரு மாறி இது VnV0 விகிதத்தைப் பொறுத்தது இந்த செயல்பாட்டில் V0 இந்த சமன்பாட்டில் வரவில்லை என்றாலும் ஆனால் F என்பது VnV0 இன் செயல்பாடு அதாவது இந்த PC V0 இன் ஒரு செயல்பாடும் ஆகும் எனவே இந்த வழக்கில் VnV0 இந்த பக்கம் இது F 0 VnV0 விகிதம் அதிகரிக்கும் போது இந்த F மிகவும் வேகமான விகிதத்தில் அதிகரிக்கிறது எனவே நீங்கள் ஒரு எண்ணைத் தீர்த்து பீட்டர்சனின் சூத்திரம் கொடுக்கப்பட்டால் இந்த அட்டவணையில் தரவை நீங்கள் பெறக்கூடிய வகையில் இந்த அட்டவணை வழங்கப்படும் அடுத்தது கொரோனாவை பாதிக்கும் காரணிகள் பற்றி பார்ப்போம் முதலாவது கணினி மின்னழுத்தத்தின் விளைவு உதாரணமாக ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் நீங்கள் எந்த 2 ஃபேஸ் கண்டக்டரையும் எடுத்து அவற்றில் மின்னழுத்தம் அதிகமாக இருப்பதை பார்த்தால் இயற்கையாகவே உங்கள் இந்த விசை மின் புல தீவிரமும் அதிகமாக இருக்கும் அதாவது நீங்கள் எடுக்கும் 2 கடத்தி வேறுபாடு அதிகமாக இருந்தால் மின் புல தீவிரமும் மிக அதிகமாக இருக்கும் எனவே 44 மற்றும் 45 சமன்பாட்டிலிருந்து பார்த்தால் கரோனாவின் இழப்பும் மிக அதிகமாக இருக்கும் Vn பெரியதாக இருக்கும்போது 44 45 என ஒப்பிடும்போது இது 45 இந்த பீட்டர்சனின் சூத்திரம் 45 மற்றும் உங்கள் பீக் சூத்திரம் 44 இது 44 ஆகும் இது உங்கள் FW பீக் சூத்திர இழப்புக்கான சூத்திரம் V0 உடன் ஒப்பிடும்போது Vn பெரியதாக இருந்தால் மின்னழுத்தத்தின் அதிகரிப்புடன் மிக விரைவான வேகத்தில் இழப்பு அதிகரிக்கிறது ஏனெனில் அவை Vn மற்றும் V0 இரண்டிற்கும் நேரடியாக தொடர்புடையவை எனவே இது கணினி மின்னழுத்தத்தின் விளைவு அடுத்தது அதிர்வெண் விளைவு இப்போது மீண்டும் 44 மற்றும் 45 சமன்பாட்டில் நாம் பார்த்திருக்கிறோம் உண்மையில் கரோனா இழப்பு அதிர்வெண்ணுக்கு நேரடியாக விகிதாசாரமாகும் அதாவது இதுவும் f 25 எஃப் பிளஸ் 25 ஆனது நிலையானது எனவே இது இதற்கு நேரடியாக விகிதாசாரமாகும் அதேபோல் இங்கே உங்கள் பீட்டர்சனின் சூத்திரமும் நேரடியாக எஃப் எனவே இது அதிர்வெண்ணைப் பொறுத்தது எனவே அதிர்வெண்ணுக்கு நேர் விகிதாசாரமாக இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் ஒரு சக்தி நெட்வொர்க்கில் 50 ஹெர்ட்ஸ் அல்லது 60 ஹெர்ட்ஸ் பெயரளவு மதிப்பில் இருந்து அதிக மாற்றம் இல்லை பெயரளவு 50 ஹெர்ட்ஸ் அதாவது லேசான அதிகரிப்பு அல்லது லேசான குறைவு சக்தி அமைப்பின் நிலை அடுத்தது காற்றின் அடர்த்தியின் விளைவு மீண்டும் 44 சமன்பாட்டிலிருந்து காற்று இழப்பு காரணி டெல்டாவுக்கு நேர்மாறான விகிதத்தில் இருப்பதைக் கண்டோம் எனவே சமன்பாடு 44 உங்கள் பீக் சூத்திரம் இப்போது நான் உங்களுக்கு பல முறை காட்டினேன் டெல்டாவின் காற்று அடர்த்தி காரணிக்கு கொரோனா இழப்பு நேர்மாறான விகிதத்தில் உள்ளது என்பது தெளிவாகிறது அதாவது காற்றின் அடர்த்தி குறையும் போது உங்கள் இழப்பு காற்று அடர்த்தியின் குறைவுடன் உங்கள் இழப்பு அதிகரிக்கிறது எனவே மலைப்பகுதி வழியாக செல்லும் உயர் மின்னழுத்த பரிமாற்றக் கோட்டின் கரோனா இழப்பு சமவெளியில் உள்ள ஒத்த டிரான்ஸ்மிஷன் லைனை விட அதிக உயரத்தில் டெல்டாவின் குறைந்த மதிப்பு காரணமாக இருக்கலாம் ஏனென்றால் நீங்கள் அதிக உயரத்தில் குறிப்பாக மலைப்பாங்கான இடத்தில் தெரிந்தால் பகுதி நீங்கள் தூசி அல்லது அழுக்கு என்று எதைக் குறிப்பிடுகிறீர்களோ அது மலைப்பகுதியானது அது சமவெளிகளுடன் ஒப்பிடுகையில் குறைவாக இருக்கும் எனவே டெல்டாவின் குறைந்த உயரத்தினால் சமவெளியில் இதே போன்ற டிரான்ஸ்மிஷன் கோடு டெல்டா உங்களுடைய குறைந்த அளவாக இருந்தால் உங்கள் இழப்பு என்று நீங்கள் அழைப்பது டெல்டாவுக்கு நேர்மாறான விகிதாசாரமாகும் எனவே மலைப்பகுதி வழியாக செல்லும் உயர் மின்னழுத்த பரிமாற்றக் கோட்டின் கரோனா இழப்பு அதிகமாக இருக்கலாம் ஏனெனில் உங்கள் டெல்டா உங்கள் விஷயம் பின்னர் சமவெளியில் இதேபோன்ற பரவுதல் டெல்டாவின் உயர் உயர மதிப்பு குறைவாக இருப்பதால் அது இருந்தால் அந்த பொருள் எனவே அடுத்தது உங்கள் பொருள் இது தலைகீழ் விகிதாசாரமாகும் δ அதிகமாக இருந்தால் கொரோனா இழப்பு குறைவாக இருக்கும் δ கிட்டத்தட்ட 1 ஆக இருந்தால் நீங்கள் இழப்பது குறைவாக இருக்கும் அடுத்தது கடத்தி ஆரத்தின் விளைவு இப்போது நீங்கள் கண்டக்டர் ஆரம் கண்டக்டரின் மேற்பரப்பில் சாத்தியமான சாய்வு அதிகமாக இருந்தால் நீங்கள் ஆரம் உங்களை சிறியதாக அழைத்தால் அதிகம் எனவே குறிப்பாக ஆனால் எப்படியும் கடத்தியின் மேற்பரப்பில் அதிகமாக உள்ளது நமக்குத் தெரியும் q2πε0 ஆர் எனவே ஆரம் அதிகமாக இருந்தால் மேற்பரப்பு புலம் தீவிரம் குறைவாக இருக்கும் எனவே கொரோனா இழப்பு குறைவாக இருக்கும் அதே தற்போதைய சுமந்து செல்லும் திறன் ஒரு ACSR உங்கள் கடத்தி பெரிய ஆரம் பின்னர் ஒற்றை தாமிர கடத்தி உள்ளது என்று எனவே ஏசிஎஸ்ஆர் கடத்தியின் பரிமாற்றக் கோடு தாமிரக் கடத்தி வரிகளைக் காட்டிலும் குறைவான கொரோனா இழப்பைக் கொண்டுள்ளது தொகுக்கப்பட்ட கடத்தி வரிகளுக்கு பயனுள்ள ஆரம் அதிகமாக உள்ளது எனவே கரோனா இழப்பு குறைவாக உள்ளது ஏனெனில் பயனுள்ள ஆரம் அதிகமாக இருந்தால் சாத்தியமான சாய்வும் குறைவாக இருக்கும் எனவே அதனால் கரோனா இழப்பு குறைவாக உள்ளது உங்கள் உள்ளுணர்விலிருந்து நீங்கள் இந்த முடிவுக்கு வரலாம் இப்போது மற்றொரு விஷயம் என்னவென்றால் சுமை மின்னோட்டத்தின் மூலம் உங்கள் கடத்தியின் வெப்பநிலை அதிகரிப்பின் விளைவு சுமை அதிகமாக இருக்கும்போது கடத்தி அதிக மின்னோட்டத்தை எடுத்துச் செல்லும் எனவே கண்டக்டரில் வெப்பநிலை உயர்வு இருக்கும் அதாவது கடத்தி மின்னோட்டம் கடத்தியின் வெப்பநிலையை அதிகரிக்கிறது எனவே இது கரோனா இழப்பில் மறைமுக குறைப்புக்கு வழிவகுக்கிறது இருப்பினும் உங்கள் டெல்டா உங்கள் அழுத்தம் மற்றும் கம்ப்யூட்டிங்கிற்கான இரண்டு வெப்பநிலை ஆகியவற்றுடன் தொடர்புடையது உங்கள் காட்சி முக்கியமான மின்னழுத்தம் எனவே கடத்தியின் வெப்பநிலை குறைவாக இருந்தால் கொரோனா இழப்பு பெரியது மற்றும் குறைந்த வெப்பநிலையில் பனிமூட்டங்கள் மூடுபனி மற்றும் ஈரப்பதமான வானிலையின் போது கடத்தி மேற்பரப்பில் சேகரிக்கப்படுவதால் அதிக கடத்தி மின்னோட்டம் அத்தகைய ஒடுக்கத்தைத் தடுக்கிறது மற்றும் கொரோனா இழப்பைக் குறைக்கிறது எனவே மறைமுக விளைவு உங்கள் சக்திக்கு ஏற்றுவதை நீங்கள் அழைக்கிறீர்கள் ஏனென்றால் சுமை அதிகமாக இருந்தால் உங்கள் கடத்தி அதிக மின்னோட்டத்தை எடுத்துச் செல்லும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் பனி அல்லது உறைபனி அடுக்குகளின் விளைவுகள் ஆனால் குறிப்பாக மலைப்பகுதி உங்களுக்குத் தெரியும் அதனால் பனிப்பொழிவு இருக்கும் மலைப்பகுதிகளில் அது குறிப்பாக உள்ளது எனவே டிரான்ஸ்மிஷன் லைன் கண்டக்டரில் பனி அல்லது உறைபனி அடுக்கு மிக அதிக கொரோனா இழப்புகளை ஏற்படுத்துகிறது மற்றும் நிச்சயமாக ரேடியோ குறுக்கீடு வெப்பநிலை 0°C ஆக இருந்தால் இந்த அடுக்கு காணப்படுகிறது மற்றும் வெப்பநிலை குறைவாக இருந்தால் நீண்ட காலம் இருக்கும் அதாவது 0°C அல்லது 0°C க்கு கீழே இருந்தால் அது மைனஸ் வெப்பநிலை மலைப்பகுதி மிகவும் பொதுவானது எனவே இந்த நிகழ்வுகளை நீங்கள் காண்பீர்கள் அந்த பனி அல்லது உறைபனி அடுக்கு கடத்தியில் இருக்கும் மேல்நிலை நடத்துனர் எனவே பனியால் மூடப்பட்டிருக்கும் கடத்தி மேற்பரப்பு மற்றும் 30 kVcm ஐ தாண்டாத மின்சார புலத்தின் தீவிர வெளியேற்றங்கள் முக்கியமாக எதிர்மறை அரை சுழற்சிகளில் துடிப்பு இல்லாதது வகைகள் மற்றும் நேர்மறை அரை சுழற்சிகளில் துடிப்பு இல்லாத நிலையான கொரோனாவைக் கொண்டுள்ளது எனவே பனி அடுக்குகளின் வடிவத்தை பாதிக்கும் கரோனா வெளியேற்றங்கள் பெரும்பாலும் கரோனாவின் அண்டை பகுதிகளில் பனியை வீசுகின்றன அதாவது உங்கள் நீங்கள் அதை உயர் மின்னழுத்த கோடு என்று கருதுங்கள் மற்றும் அது கடத்தியால் பனியால் மூடப்பட்டிருக்கும் நீங்கள் அந்த கொரோனா என்று அழைக்கப்படுவது என்ன நடக்கும் பிறகு என்ன நடக்கிறது என்றால் இந்த கொரோனா வெளியேற்றத்தால் பனி எப்படியும் கரையும் அதே நேரத்தில் கண்டக்டர் அருகிலுள்ள பகுதிகளில் கண்டக்டரின் அருகிலுள்ள பகுதியில் பனி வீசும் எனவே இது மிகவும் பொதுவான நிகழ்வு மற்றும் நீங்கள் குளிர்காலத்தில் எந்த மலைப் பகுதிக்கும் குறிப்பாக டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு மேல் சென்றால் கண்டக்டர் மூடப்பட்டிருப்பதைக் காணலாம் மேல்நிலை நடத்துனருக்கான என அழைக்கலாம் அடுத்ததாக புதிய மற்றும் பழைய கடத்திகளின் கொரோனா இழப்பு ஆகும் கண்டக்டர் புதியது என்றால் உங்களுக்குத் தெரியும் நீங்கள் ஒரு புதிய டிரான்ஸ்மிஷன் லைனை வைக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் எனவே புதிய நடத்துனருக்கான கீறல்கள் தீக்காயங்கள் போன்றவற்றால் கொரோனா இழப்பு அதிகம் ஆனால் காலப்போக்கில் கோடு இழப்பு குறைகிறது பழைய கடத்தி வானிலை கடத்தி என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் அது கண்டக்டரைப் பார்க்கிறது அது சில வருடங்களாக இருப்பதாகக் கருதுகிறது எனவே இது வானிலை கடத்திகள் என்று அழைக்கப்படுகிறது ஒருமுறை ஒரு பொறியாளர் என்னிடம் இப்படி கேட்டார் இது உங்களுக்கு ஒரு கேள்வி 3 கட்ட வரி என்று வைத்துக்கொள்வோம் இந்த 3 கட்டங்களில் நீங்கள் 2 கட்டங்களை மாற்றுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் பழைய நடத்துனர் 10 12 காலம் உடைய கடத்தி ஒரு புதிய கடத்தி மற்றும் மூன்றாவது ஒரு பழையது என்று கூறுகிறார் எனவே இது ஒரு சமநிலை அமைப்பு இது சமமான சக்தியை எடுத்துச் செல்கிறது அதாவது சமமான மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்தத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் அதே சமயம் சமநிலையற்ற விஷயத்தை சமநிலைப்படுத்தாமல் சரியான பேலன்ஸ் எடுங்கள் பிறகு எந்த கடத்திகளை எடுத்துச் செல்வோம் அதிக சக்தி புதிய நடத்துனர் புதிய நடத்துனர்கள் அல்லது பழைய நடத்துனர் இருவருமே சமநிலை என்று சொல்வது இது உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்கள் இந்த விரிவுரையைக் கேட்கும்போது இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்க முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் எனக்கு மெயில் அனுப்புகிறீர்கள் நீங்கள் சரியாக பதிலளித்தால் நான் அதை பாராட்டுவேன் நான் 2 3 நாட்களுக்குள் பதிலளிக்கிறேன் முந்தைய பாடத்திட்டத்தில் நான் பெற்ற மெயில்களுக்கு பதிலளிக்கிறேன் என்னிடம் உள்ளது என்று நினைக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் பதிலளித்தேன் நான் எல்லா பதில்களையும் கொடுத்த யாரையும் நான் விடவில்லை அடுத்து விநியோக மின்னழுத்தத்தின் விளைவு சப்ளை மின்னழுத்தம் அதிகமாக இருந்தால் கரோனா இழப்பு அதிகமாக இருக்கும் இது மிகவும் பொதுவானது சப்ளை மின்னழுத்தம் அதிகமாக இருந்தால் பார்க்க கரோனா இழப்பு அதிகமாக இருக்கும் குறைந்த மின்னழுத்த பரிமாற்றக் கோட்டில் குறைந்த இழப்பு இருந்தால் தன்னியக்க அயனியாக்கத்தை பராமரிக்க போதுமான மின்சாரம் இல்லாததால் மிகக் குறைந்த மின்னழுத்தத்தில் மின் புலத்தின் தீவிரத்தை பராமரிக்க முடியாது அதனால்தான் கரோனா இழப்பு பெரும்பாலும் 220 kV அல்லது மின்னழுத்த நிலைக்கு மேல் நிகழ்கிறது குறிப்பாக இப்போது மழைக்காலத்தில் நீங்கள் இதை அனுபவிக்க முயற்சித்தால் மழைக்காலத்தில் அந்த மேல்நிலை நடத்துனர் 220 kV வரிசையைக் கூறுவதைக் கண்டால் பகல் நேரத்திலும் கூட நீங்கள் ஒருவித சலசலப்பு சத்தத்தைக் காண்பீர்கள் பெரும்பாலும் கொரோனா இழப்பு காரணமாக நடக்கிறது இருப்பினும் பகல் நேரத்தில் அந்த வயலட் பளபளப்பு அல்லது காட்சி பளபளப்பு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இரவில் இது சாத்தியம் மற்றும் குறிப்பாக இருண்ட பகுதிகளில் அவை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை மற்றும் ஓசோன் வாயு காரணமாக இந்த வயலட் பிரகாசம் பின்னர் தூசி மற்றும் அழுக்கின் விளைவு தூசி மற்றும் அழுக்கு முன்னிலையில் நீடித்த வெளியேற்றத்தை பராமரிக்க தேவையான மின்னழுத்த சாய்வு குறைவாக உள்ளது எனவே தூசி மற்றும் அழுக்கு காரணமாக சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தம் குறைக்கப்படுகிறது எனவே கொரோனா இழப்பு அதிகம் எனவே தூசி மற்றும் அழுக்கின் விளைவு என்றால் அது உண்மையில் கொரோனா இழப்பை அதிகரிக்கிறது டிரான்ஸ்மிஷன் வரியின் மொத்த மின் இழப்பில் இது உங்கள் சில சதவீதத்தை உருவாக்குகிறது டிரான்ஸ்மிஷன் லைன் மின் இழப்பை நீங்கள் கணக்கிடும்போது அந்த விஷயங்கள் கருதப்படவில்லை அதைச் செய்யும்போது சுமை ஓட்ட ஆய்வுகளுக்கு நாங்கள் கருதினோம் நீங்கள் I2r இழப்பை மட்டுமே செய்கிறீர்கள் ஆனால் நாங்கள் கொரோனா இழப்பை கருத்தில் கொள்ளவில்லை ஆனால் அவர்கள் பரிமாற்றக் கோட்டை வடிவமைக்கும்போது அவர்கள் இந்த அனைத்து காரணிகளையும் கருதுகின்றனர் பின்னர் கடத்தி கட்டமைப்பின் விளைவு பொதுவாக கடத்திகள் என்பது உங்களுக்குத் தெரிந்த 2 வகை உள்ளமைவுகள் மற்றும் ஒன்று கிடைமட்டமானது மற்றொன்று முக்கோணமாக இருக்கலாம் அல்லது மற்றொன்று செங்குத்தாகவும் இருக்கலாம் அதனால் கிடைமட்ட விமானம் சமச்சீர் அதேபோல் செங்குத்தாகவும் நீங்கள் அதை உருவாக்கலாம் மற்றொரு விஷயம் முக்கோணம் சமபக்க அல்லது இல்லாமல் இருக்கலாம் எனவே அந்த வழக்கில் என்ன நடக்கும் 3 கட்ட ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் வரியின் கடத்திகள் கிடைமட்ட அல்லது செங்குத்து உள்ளமைவு முதலில் கிடைமட்ட அல்லது செங்குத்து உள்ளமைவுக்கு வரும் நடுத்தர கடத்தியின் மேற்பரப்பில் உள்ள மின்சார புலத்தின் தீவிரம் வெளிப்புற கடத்திகளை விட அதிகமாக உள்ளது அதாவது அது செங்குத்தாக அல்லது கிடைமட்டமாக இருந்தாலும் 1 கடத்தி உங்களுக்குத் தெரிந்த நடுத்தர ஏபிசி கட்டத்தில் இருக்கும் எனவே பி நடுவில் உள்ளது மற்றும் பி உள்ளது A மற்றும் C க்கு இடையில் எனவே நடுத்தர கடத்தியின் சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தம் உங்கள் நீங்கள் சீர்குலைக்கும் மின்னழுத்தம் நடுத்தர கடத்தி என்று அழைக்கப்படுவது 2 மற்ற வெளிப்புற கடத்தியை விட குறைவாக இருக்கும் எனவே நடுத்தர கடத்தியில் அதிக கொரோனா இழப்பு ஏற்படும் ஏனெனில் வித்தியாசம் Vn V0 எனவே Vn உண்மையில் நடுநிலை மின்னழுத்தத்திற்கு வரிசையாக உள்ளது மற்றும் V0 சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தமாகும் எனவே V0 குறைவாக இருந்தால் நடுத்தர நடத்துனருக்கு Vn V0 அதிகமாக இருக்கும் எனவே இயற்கையாகவே நீங்கள் அந்த நடுத்தர நடத்துனர் என்று அழைக்கிறீர்கள் எனவே நீங்கள் அழைப்பது நடுத்தர கடத்தியில் அதிக கொரோனா இழப்பு ஏற்படும் Vn V0 உயர்வாக இருப்பதால் V0 குறைவாக இருக்கும் அதனால்தான் நடுத்தர கடத்தியின் மேற்பரப்பில் உள்ள மின் புல தீவிரம் வெளிப்புற கடத்திகளை விட அதிகமாக உள்ளது எனவே நடுத்தர கடத்தியின் சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தம் குறைவாக இருக்கும் அதாவது V0 குறைவாக இருக்கும் அதாவது 2 அதிகமாக இருக்கும் எனவே நடுத்தர கடத்திகள் கொரோனா இழப்பு அதிகமாக இருக்கும் எனவே வெளிப்புற 2 கடத்தியை விட நடுத்தர கடத்தியில் அதிக இழப்பு ஏற்படும் இதுதான் காரணம் கண்டக்டர்கள் சமபக்க முக்கோணத்தை போல சமமாக வைக்கப்பட்டால் ஒவ்வொரு கண்டக்டரிலும் சராசரி மின்சாரம் தாக்கல் செய்யப்பட்ட தீவிரம் ஒரே மாதிரியாக இருக்கும் ஏனெனில் நிலம் எப்போதும் சமமான மேற்பரப்பு என்பதால் கம்ப்யூட்டிங் நீங்கள் கருதும் விஷயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் நிலத்தின் விளைவு சக்தி அமைப்பு பகுப்பாய்வு பாடத்தில் கொள்ளளவு அத்தியாயத்தில் நாங்கள் இதைப் பற்றி விவாதித்தோம் நீங்கள் உங்கள் நினைவகத்தை துலக்க விரும்பினால் அந்த அத்தியாயம் அந்த கொள்ளளவு அத்தியாயம் என்று நீங்கள் அழைக்கிறீர்கள் எனவே பூமியின் இருப்பால் மின்சார புல விநியோகம் பாதிக்கப்படுகிறது அதிக உயரத்தில் கண்டக்டர்கள் வைத்தால் கொரோனா இழப்பு குறைவாக இருக்கும் ஆனால் கோபுர உயரத்தை அதிகரித்தால் செலவு அதிகமாக இருக்கும் எனவே சில உகந்த வடிவமைப்பு தேவைப்படுகிறது அடுத்தது வரி வடிவமைப்பில் கொரோனாவின் விளைவு கரோனா இழப்பு டிரான்ஸ்மிஷன் லைனில் நியாயமான வானிலையில் போதுமானதாக உள்ளதுபோல் வடிவமைக்கப்பட்டுள்ளது நியாயமான வானிலையில் கொரோனா இழப்பு அதிகமாக இருந்தால் டிரான்ஸ்மிஷன் லைனை வடிவமைத்தால் அது ஏற்றுக்கொள்ள முடியாதது கரோனா இழப்பு வரியின் செயல்திறனைக் குறைப்பதால் நீங்கள் கோட்டின் செயல்திறனைக் கருத்தில் கொள்ளும்போது அல்லது கணக்கிடும் போது நாங்கள் கருதுவோம் எனவே நியாயமான வானிலையின் போது கொரோனா இழப்பு குறைவாக இருக்க வேண்டும் இயக்க மின்னழுத்தத்தை விட சுமார் 10 அதிக இடையூறுள்ள முக்கியமான மின்னழுத்தம் இருந்தால் மோசமான வானிலை நிலவும் போது சில கரோனா இழப்புகள் நடந்தாலும் அது ஏற்கத்தக்கது பொதுவாக மோசமான வானிலையில் கொரோனா இழப்பு நியாயமான வானிலையை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கும் எனவே சாதாரண வெப்பநிலை அல்லது வானிலையில் மழை பனிப்பொழிவு எதுவும் இருக்காது கொரோனா இழப்பு குறைவாக இருக்கும் ஆனால் மோசமான வானிலையில் அது உண்மையில் அதிகரிக்கிறது அதனால் தான் மழைக் காலங்களில் உங்களுக்குச் சொல்லும் மற்றொரு விஷயம் கரோனா இழப்பு அதிகரிப்பதையும் மற்ற விஷயம் Deq மற்றும் r அதிகரிப்பையும் பார்ப்போம் அது சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தத்தை அதிகரிக்கிறது ஏனெனில் இது இயற்கை பதிவு அல்லது பதிவு 10 Deqr சார்ந்தது இதனால் கரோனா இழப்பு குறைக்கிறது ஆனால் செலவு அதிகரிக்கிறது எனவே ஆரத்தை அதிகரிக்க முயற்சித்தால் இயற்கையாகவே கடத்தி விட்டம் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் செலவு அதிகரிக்கும் ஆனால் கடத்தியின் ஆரம் அல்லது விட்டம் அதிகரிப்பதில் வேறு பல சிக்கல்கள் உள்ளன ஏனெனில் தொய்வு பதற்றம் பகுப்பாய்விற்கு செல்லும் போது நாம் அதைப் பார்ப்போம் எனவே இப்போது நீங்கள் விவாதிக்கும் கொரோனாவின் விளைவு பல்வேறு வகையான அளவுருக்கள் இன் விளைவுகள் இவை எனவே இந்த அத்தியாயம் மிகவும் சுவாரஸ்யமானது மற்றும் எளிதானது அடுத்து உதாரணம் 1 ஐ எடுத்துக்கொள்வோம் எனவே இங்கே 3 கட்ட பரிமாற்றக் கோட்டின் கடத்திகளைப் சமமாக 6 m இடைவெளியில் கூறுகிறார்கள் ஒவ்வொரு கடத்தியின் ஆரம் 1 cm காற்றின் வெப்பநிலை 30 °C மற்றும் அழுத்தம் 740 mm Hg ஆகும் எனவே மேற்பரப்பு காரணி 0 83 மற்றும் ஒழுங்கற்ற காரணி 0 92 ஆக இருந்தால் சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தத்தையும் காட்சி விமர்சன மின்னழுத்தத்தையும் கணக்கிட வேண்டும் எனவே சமன்பாடு 43 இலிருந்து அனைத்து அளவுருக்கள் உங்கள் அடர்த்தி காரணி δ 0 எனவே t என்பது 740 mm மற்றும் t 30 °C மாற்றீடாக உங்களுக்கு δ 0 957 கிடைக்கும் அதுதான் காற்று அடர்த்தி காரணி அடுத்ததாக சமன்பாடு 40 சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தம் அது V0 3 ×106 √2rδm0 ln Deq r வோல்ட்ஸ் இப்போது m0 0 92 கொடுக்கப்பட்ட தரவு δ 0 957 என கணக்கிட்டுள்ளோம் r 1 cm 0 01 மீ எனவே V0 3 × 106 √2 × 0 92 ln 6 0 01 வோல்ட்ஸ் நீங்கள் இந்த V0 119 475 kV ஐ கணக்கிட்டால் அது rms மதிப்பு ஏனெனில் இந்த rms மதிப்பு √2 ஆல் வகுக்கப்பட்டுள்ளது இப்போது சமன்பாடு 42 இது காட்சி முக்கியமான மின்னழுத்தத்திற்கான சூத்திரம் Vv 3 × 106√2mvrδ 10 எனவே இது உங்கள் காட்சி இப்போது நாங்கள் எல்லா தரவையும் மாற்ற வேண்டும் mv r δ எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது Deq r எல்லாம் தெரியும் எனவே நீங்கள் Vv 3 × 106 √2 × 0

01 V என்று வைத்தால் Vv 140 95 kV இது rms மதிப்பு எனவே காட்சி முக்கிய மின்னழுத்தம் மற்றும் சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தம் கிடைத்தது அடுத்ததாக உதாரணம் 2 3 ஃபேஸ் 220 kV 50 ஹெர்ட்ஸ் 200 கிமீ நீளமுள்ள டிரான்ஸ்மிஷன் லைன் 3 நிலையான அலுமினிய கடத்திகளைக் கொண்டுள்ளது முக்கோணமாக 4 8 m ஒவ்வொரு கடத்தியின் ஆரம் 1 5 cm காற்றின் வெப்பநிலை 27 °C மற்றும் அழுத்தம் 740 mm எச்ஜி காற்றின் முறிவு வலிமை 21 1 kV rms என்றால் இந்த rms மதிப்பு ஒரு சென்டிமீட்டருக்கு வழங்கப்படுகிறது மற்றும் மேற்பரப்பு காரணி 0 85 கொடுக்கப்படுகிறது சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தத்தை கணக்கிடவும் மேலும் உள்ளூர் மற்றும் பொது கரோனாவுக்கான காட்சி முக்கியமான மின்னழுத்தங்களை நிர்ணயிக்கவும் காட்சி கரோனா உள்ளூர் மற்றும் காட்சி கரோனா ஜெனரலுக்கு ஒழுங்கற்ற காரணிகள் முறையே 0 எனவே இவை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் மீண்டும் சந்திப்போம்